கடந்த வகுப்பில் 3 பேஸ் இன்டக்சன் மோட்டாரில் தொடங்கினோம் நான் 3 பேஸ் இயந்திரங்களை பற்றி சுருக்கமாக சொன்னேன் ஸ்டேட்டர் மற்றும் ரோட்டாரின் அமைப்புகளை பற்றி பார்த்தோம் வெளிப்புற உறுப்பினரான ஸ்டேட்டர் பற்றி முதலில் பார்த்தோம் ஸ்டேட்டர் உள்ளே 3 பேஸ் வைண்டிங் வைக்கப்பட்டுள்ளது ஸ்டேட்டர் இதைப் போன்று இருக்கும் அதன் உள் சுற்றளவில் அதனுடைய ஸ்லாட்டுகள் இதைப் போல் இருக்கும் நான் இந்த ஸ்லாட்டை இப்படி காட்டுகிறேன் இது போன்ற வைண்டிங்குகளை ஸ்லாட்டில் நாம் கொண்டிருக்கிறோம் இது 3 பேஸ் வைண்டிங் ஆகும் நான் குறிப்பாக R Y B ஐ கொண்டிருப்பேன் அல்லது A B C பேஸ் ஆனது சுயாதீனமாக சுற்றி இருக்கும் A பேஸ் ன் அணுகல் இங்கே இருக்கும் போது B பேஸ் ன் அணுகல் இங்கே இருக்கும் மற்றும் C பேஸ் ன் அணுகல் இங்கே எங்காவது இருக்கும் அந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று 120 டிகிரி ஷிப்ட் ஆகி இருக்கும் இப்படித்தான் அவை சுற்றப்பட்டிருக்கும் இண்டக்க்ஷன் மற்றும் சிங்கரானஸ் இயந்திரங்கள் ஆகிய இரண்டிற்குமான ஸ்டேட்டர் வைண்டிங் ன் கட்டமைப்பு இதுதான் ஸ்டேட்டர் வைண்டிங் அமைப்பு மற்றும் ஸ்டேட்டர் கட்டமைப்பைப் பொருத்தவரை இரண்டுமே ஒரே மாதிரியான கட்டமைப்பைக் கொண்டிருக்கும் மையமானது ஃபெரோ காந்தப் பொருளால் ஆனதுஅது லேமினேட் செய்யப் பட்டிருக்கும் இது லேமினேட் செய்யப்படாவிட்டால் எட்டி மின்னோட்ட இழப்புகளை நான் பெருமளவில் பெறுவேன் அவை பிசின்களின் உதவியுடன் ஒன்றாக அடுக்கி வைக்கப்படும் டிரான்ஸ்பார்மரின் விஷயத்தில் நாம் செய்ததைப் போலவே வார்னிஷ் மூலம் அவை ஒன்றுடன் ஒன்று சேராமல் பிரித்து வைக்கப்படும் ரோட்டரைப் பொருத்தவரை இரண்டு வகையான ரோட்டார்கள் இருக்கிறது கடைசி வகுப்பில் ஸ்குரில் கேஜ் ரோட்டரைப் பற்றி பேசினோம் ஸ்குரில் கேஜ் ரோட்டாரின் ஸ்லாட்டுக்குள் ஒரு கண்டக்டர் உட்பொதிக்கப்பட்டிருக்கும் ரோட்டார் ஸ்லாட் ஆனது ரோட்டரின் வெளிப்புற சுற்றளவில் இருக்கும் ரோட்டார் உள் உறுப்பினராக இருப்பதால் நான் இங்கே ரோட்டார் கொண்டிருப்பேன் இதுதான் ரோட்டார் ரோட்டார் உள்ளே உட்கார்ந்திருப்பதாக நான் சொன்னால் ரோட்டர் ஸ்லாட்டுகளை வெளிப்புற சுற்றளவில் கொண்டிருப்பேன் இது இப்படித்தான் இருக்கும் முழு விஷயமும் இது போன்று இருக்கும் வெளிப்புற சுற்றளவில் எனக்கு பற்கள் இருக்கும் இரண்டு பற்களுக்கு இடையில் ஸ்லாட் இருக்கும் இதுவும் லேமினேட் செய்யப்படும் இந்த கோர் ம் லேமினேட் செய்யப்பட்டிருக்கும் ஏனெனில் இது தூண்டப்பட்ட அல்டெர்னட்டிங் மின்னோட்டம் கொண்டிருக்கும் லேமினேஷன் இல்லாமல் இவற்றை நான் கொண்டிருக்க முடியாது இதுவும் ஒரு லேமினேட்டட் கோர் ஆகும் இதன் காரணமாக இந்த ஒவ்வொரு ஸ்லாட்டிலும் கண்டக்டர்கள் இப்படி வைக்கப்படலாம் ஸ்குரில் கேஜ் ரோட்டார் என்றால் இந்த கண்டக்டர்கள் தடிமனாக இருக்கும் எனவே அவை ரோட்டார் பார்கள் என்று அழைக்கப்படுகின்றன இயற்கையில் மெல்லியதாக இருக்கும் இவற்றை ரோட்டார் கண்டக்டர் என்று அழைப்பதை விட இவை உண்மையில் தடிமனாக இருப்பதால் ரோட்டார் பார்கள் என சொல்லப்படுகின்றன அவை தாமிரம் அல்லது அலுமினியத்தால் ஆனவை இது தாமிரம் அல்லது அலுமினியமாக இருக்கலாம் இது குறைந்த கிலோ வாட் கொண்ட மோட்டார் என்றால் அது அலுமினியமாக இருக்கலாம் ஏனெனில் தாமிரத்துடன் ஒப்பிடுகையில் செயல்திறன் இழப்புகளைப் பற்றி நாம் அதிகம் கவலைப்படுவதில்லை ஆனால் இது மிக அதிக திறன் கொண்ட மோட்டார் என்றால் அதில் பாயும் மின்னோட்டமும் பெரியதாக இருக்கும் எனவே இழப்புகள் மிக அதிகமாக இல்லை என்பதையும் மிகக் குறைந்த செயல்திறன் எனக்கு இருக்கக்கூடாது என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் பொதுவாக பெரிய திறன் கொண்ட மோட்டார்கள் சிறந்த செயல்திறனுடன் செயல்படுமாறு வடிவமைக்கப்படுகின்றன ஏனென்றால் ஒவ்வொரு சதவிகித செயல்திறனும் ஆற்றல் அல்லது நுகரப்படும் சக்தியின் அடிப்படையில் முக்கியமானது பொதுவாக உயர் திறன் கொண்ட இயந்திரங்களின் வடிவமைப்பில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது எனவே அதிக திறன் கொண்ட மோட்டர்களுக்கு இது தாமிரமாக இருக்கலாம் குறைந்த திறன் கொண்ட மோட்டர்களுக்கு இது அலுமினியமாக இருக்கலாம் இது பத்து கிலோ வாட்களாக இருந்தால் அதை குறைந்த திறன் என்று அழைக்கலாம் நீங்கள் நூற்றுக்கணக்கான கிலோ வாட் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அதை அதிக திறன் என்று அழைக்கலாம் நாம் பகுதியளவு கிலோ வாட் பற்றி பேசவில்லை 3 பேஸ் இயந்திரங்கள் பகுதியளவு கிலோ வாட்களுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை பெரும்பாலும் பகுதியளவு கிலோ வாட்ஸ் திறனுக்காக ஒரு பேஸ் இயந்திரங்களைப் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த விஷயத்தில் நாம் இரண்டு எண்டு ரிங்குகள் கொண்டிருப்போம் நான் மையத்தை மறந்துவிட்டால் ரோட்டார் பார்கள் ஸ்லாட்டில் இருக்கப் போகின்றன அவற்றின் முனைகளில் இந்த எண்டு ரிங்குகள் உதவியுடன் குறுகிய சுற்றாக மாற்றப்பட்டிருக்கும் இதுதான் எண்டு ரிங் எண்டு ரிங்கும் அலுமினியம் அல்லது தாமிரத்தால் ஆனது அவை அடிப்படையில் குறுகிய சுற்றுகள் கொண்டவை நான் ரோட்டரின் கட்டமைப்பில் தலையிட முடியாது எதிர்ப்பை என்னால் மாற்ற முடியாது ரோட்டரின் எந்த அளவுருக்களையும் என்னால் மாற்ற முடியாது அவை ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டவை நான் வடிவமைக்கும்போது செய்யப்படும் தாமிர பொருள் அல்லது அலுமினியப் பொருளின் ஒரு குறிப்பிட்ட எதிர்ப்பைக் கொண்டு இதை வடிவமைத்திருப்பேன் என்னால் அதை மாற்ற முடியாது இது அடிப்படையில் ஒரு கேஜ் போல தோற்றமளிக்கிறது அதனால்தான் அதற்கு கேஜ் ரோட்டார் என்ற பெயர் கிடைத்தது மேலும் இவை அணில்களின் மேல் உள்ள கோடுகளைப் போல இருப்பதால் இது பொதுவாக ஸ்குரில் கேஜ் ரோட்டார் என்று அழைக்கப்படுகிறது மாணவர் எதிர்ப்பு மற்றும் மின்னோட்டம் சுமக்கும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் தாமிரம் மற்றும் அலுமினிய கண்டக்டர்கள் இடையே உள்ள வேறுபாடு என்ன பேராசிரியர் அலுமினியம் அடிப்படையில் அதிக எதிர்ப்பைக் கொண்டுள்ளது நீங்கள் இரண்டு பொருட்களின் எதிர்ப்பை ஒப்பிட்டால் தாமிரமானது சிறந்த மின்னோட்ட அடர்த்தியைக் கொண்டிருக்கும் அதிக மின்னோட்ட அடர்த்தியை அது தாங்கக்கூடியதாக இருக்கும் அலுமினியத்ததால் குறைந்த மின்னோட்ட அடர்த்தியை மட்டுமே தாங்க முடியும் அதேபோல் அலுமினியத்துடன் ஒப்பிடும்போது தாமிரத்தின் எதிர்ப்பும் சிறியது நான் மிக அதிக திறன் கொண்ட மோட்டாரை வடிவமைக்க விரும்பினால் சிறிய குறுக்குவெட்டு பகுதியில் கூட பெரிய மின்னோட்டத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒன்றை நான் தேட வேண்டும் நிச்சயமாக அது தாமிரம் தான் மேலும் அது குறைந்த இழப்புகளை கொண்டிருக்கும் மிக நல்ல செயல்திறனையும் கொடுக்கும் இந்த இரண்டு விஷயங்களும் எண்டு ரிங்குகள் என்று அழைக்கப்படுகின்றன இவை ரோட்டார் பார்கள் இது ஒரு ஸ்குரில் கேஜ் ரோட்டரின் வழக்கமான கட்டமைப்பாகும் இது உண்மையில் முரட்டுத்தனமாக இருக்கிறது ஏனெனில் அவை அடிப்படையில் ஒன்றாக பற்றவைக்கப்படுகின்றன ரோட்டார் கண்டக்டர்கள் ஸ்லாட்டுக்குள் இருந்தால் தாமிர ரிங்குகள் பற்றவைக்கப்படும் எனவே உங்களுக்கு அங்கு நகரும் தொடர்பு எதுவும் இல்லை இது தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கும் அது சுழலும் போது கூட எந்த நகரும் தொடர்பையும் நாம் கொண்டிருக்க போவதில்லை இது மொத்தமும் ஒரு திடமான அமைப்பு எனவே ஒரு ஸ்குரில் கேஜ் ரோட்டரின் விஷயத்தில் நீங்கள் அன்றாட பயன்பாட்டினால் எந்த சேதத்தையும் காண மாட்டீர்கள் நீங்கள் அதை பயன்படுத்தத் தொடங்கியவுடன் நீண்ட காலம் அதை மறந்துவிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இலவச பராமரிப்பு செயல்பாடானது ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரின் சிறப்புகளில் ஒன்று இயந்திரங்களை போல நான் இதை பராமரிக்க வேண்டியதில்லை அங்கு நான் எப்போதும் கம்யுடேடர் பிரஷ் அமைப்பை சரி பார்க்க வேண்டும் ஸ்ப்ரிங் இறுக்கமாக உள்ளதா என அடிக்கடி பார்க்க வேண்டும் அது கம்யுடேடரை தொட்டு கொண்டு இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் நாம் இன்னும் விவாதிக்க வேண்டிய மற்றொரு வகை ரோட்டார் இரண்டாவது வகை ரோட்டார் வூண்ட் ரோட்டார் அல்லது ஸ்லிப் ரிங் ரோட்டார் ஆகும் மாணவர் ரோட்டரை ஆர்மேச்சர் என்று சொல்லலாமா பேராசிரியர் ஆர்மேச்சர் இல்லை இதை நாம் ஒருபோதும் ஆர்மேச்சர் என்று சொல்ல மாட்டோம் ஆர்மேச்சர் என்பது சிங்க்ரனஸ் இயந்திரம் மற்றும் டிசி இயந்திரத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட சொல் இங்கே நாம் அதை ஆர்மேச்சர் என்று சொல்லவில்லை அதை ரோட்டார் என்று மட்டுமே சொல்கிறோம் ரோட்டார் மின்னோட்டத்தின் மீது நமக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது ஏனெனில் இது ஒரு தூண்டப்பட்ட மின்னோட்டம் மட்டுமே இது எவ்வாறு தூண்டப்படுகிறது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் ஆனால் தூண்டப்பட்ட மின்னோட்டம் ஸ்டேட்டர் பக்கத்திலிருந்து வருகிறது இது ஒரு மின்மாற்றியின் செயல் போன்றது நான் சேர்க்கக்கூடிய எதிர்ப்பு அல்லது மின்தூண்டலின் மீது எனக்கு எந்தக் கட்டுப்பாடும் இல்லையென்றால் சுற்றில் நான் சேர்க்கக்கூடிய எதிர்ப்பு மற்றும் மின்தூண்டலின் உள்ளார்ந்த மதிப்பு எதுவாக இருந்தாலும் அதுதான் மின்னோட்டத்தைக் கட்டுப்படுத்துகிறது மின்னோட்டத்தின் மதிப்புகளை நான் மாற்ற எந்த வழியும் இல்லை ரோட்டரின் உள்ளார்ந்த மின்மறுப்பால் வகுக்கப்பட்ட தூண்டப்பட்ட ஈ எஃப் தான் எனக்கு மின்னோட்டத்தைத் தரும் ரோட்டரைப் பொருத்தவரை மின்னோட்டத்தின் மீது எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்னால் அதை அளவிட கூட முடியாது ரோட்டார் மின்னோட்டங்கள் மற்றும் ரோட்டாரின் தூண்டப்பட்ட ஈ எஃப் ஆகியவற்றை அணுகவும் முடியாது ரோட்டார் மின்னோட்டத்தையும் ரோட்டாரின் தூண்டப்பட்ட ஈ எஃப் ஐயும் கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் இதன் செயல்பாட்டை நாம் மேலும் பார்ப்போம் இது உங்களுக்கு விஷயங்களை இன்னும் சிறப்பாக தெளிவுபடுத்தும் வூண்ட் ரோட்டரைப் பொருத்தவரை அதன் அமைப்பு ஸ்டேட்டர் கட்டமைப்பை போலவே இருக்கும் இதுவும் 3 பேஸ் வைண்டிங் கொண்டிருக்கும் மற்றும் வைண்டிங்கின் அமைப்பானது ஸ்டேட்டர் வைண்டிங்கின் கட்டமைப்பைப் போலவே இருக்கும் 3 பேஸ் வைண்டிங் ஆனது மோட்டரின் ரோட்டருக்குள் இருக்கும் நான் இது போன்ற ரோட்டோர் அமைப்பை கொண்டிருந்தால் A பேஸ் இந்த புள்ளியிலும் B பேஸ் இந்த புள்ளியிலும் மற்றும் C பேஸ் இந்த புள்ளியிலும் இதை போல இருக்கும் A B மற்றும் C பேஸ் வைண்டிங்க்குகள் ரோட்டரின் வெளிப்புற சுற்றளவில் பரவி இருக்கும் எனக்கு 3 பேஸ் ஸ்டேட்டர் இருந்தால் கண்டிப்பாக 3 பேஸ் ரோட்டார் இருக்க வேண்டும் நான் 2 துருவ 4 துருவ 6 துருவ 8 துருவத்திற்காக ஸ்டேட்டரை வூண்ட் செய்திருந்தால் ஸ்டேட்டருக்கும் ரோட்டருக்கும் ஒரே மாதிரியான துருவ உள்ளமைவு இருக்க வேண்டும் வேறு மாதிரியான உள்ளமைவை நான் கொண்டிருக்க முடியாது ஒருவேளை கேஜ் ஆக இருந்தால் அனைத்து கேஜ் ரோட்டார் பார்களும் எந்தவொரு மின்னோட்டத்தையும் கொண்டு செல்லும் இது A பேஸ் மின்னோட்டமா அது B பேஸ் மின்னோட்டமா அது C பேஸ் மின்னோட்டமா என்பது நமக்கு தெரியாது அவை ஒரு பேஸ் ல் இருந்து இன்னொரு பேஸ் க்கு மாறுவதாக சித்தரிக்கும் அல்லது எல்லாவற்றையும் ஒன்றாகச் சுமந்து செல்லும் இது ஒரு குறிப்பிட்ட பேஸ் அல்லது குறிப்பிட்ட துருவத்துடன் இணைக்கப்படுவது போல எதுவும் இல்லை அவை 2 துருவங்கள் 4 துருவங்கள் 6 துருவங்கள் 8 துருவங்கள் 3 பேஸ் 2 பேஸ் 1 பேஸ் என எந்தவொரு உள்ளமைவுக்கும் தங்களை மிக நேர்த்தியாக சரி செய்ய முடியும் உங்களிடம் ஒரு ஸ்குரில் கேஜ் ரோட்டார் இருக்கும்போது அது எத்தனை பேஸ் களுக்கு வேண்டுமானாலும் எந்தவொரு துருவத்துக்கும் தன்னை சரிசெய்து கொள்வதில் முற்றிலும் வளைந்து கொடுக்கும் 3 பேஸ் மின்தூண்டல் மோட்டரில் இருக்கும் ஒரு கேஜ் ரோட்டார் என்னிடம் இருந்தால் மின்னோட்ட திறனைப் பொறுத்து அது இயந்திரத்தனமாக சாத்தியமாகவும் மின்சார ரீதியாக சாத்தியமாகவும் இருக்கும் வரை அதை 1 பேஸ் மின்தூண்டல் மோட்டருக்கு நான் எப்போதும் சரி செய்ய முடியும் 1 பேஸ் இயந்திரத்தால் செயல்படுத்தப்படும் ரோட்டார் மின்னோட்டத்தை 3 பேஸ் இயந்திரத்தால் தாங்க முடியுமானால் நான் ரோட்டரை ஒன்றோடொன்று மாற்றிக் கொள்ள முடியும் எந்த பிரச்சனையும் இல்லை அது தன்னை முழுமையாக சரி செய்து கொள்ளும் வூண்ட் ரோட்டாரை பொறுத்தவரை இது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பேஸ் களுக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான துருவங்களுக்கும் குறிப்பாக வூண்ட் செய்யப்படுகிறது இதில் 2 துருவ இயந்திரத்தை 4 துருவ இயந்திரத்துடன் என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது வூண்ட் ரோட்டரின் முக்கிய சிக்கல்களில் ஒன்று அதன் வளைந்து கொடுக்கும் தன்மைதான் எனக்கு வளைந்து கொடுக்கும் தன்மை இருக்காது மற்ற ஒவ்வொரு நாளும் நாம் 2 துருவ இயந்திரத்திலிருந்து 4 துருவ இயந்திரமாக மாற்றி ரோட்டர்களை மாற்றிக் கொள்ளப் போகிறோம் ஆனால் ஏதேனும் சிக்கல் இருந்தால் ஒருவேளை ரோட்டார் செயல்படாததாக மாறியிருந்தால் மற்றொரு இயந்திரத்தில் இருந்து என்னால் அதை சரிசெய்ய முடியாது கண்டக்டர்கள் இப்படி ஒழுங்குபடுத்த பட்டிருந்தால் அது ஸ்டார் போல இணைக்கப்பட்டிருந்தால் எடுத்துக்காட்டாக 3 பேஸ் கண்டக்டர்களை நான் ஓரளவு இப்படி காட்டலாம் வூண்ட் ரோட்டரில் உள்ள ரோட்டார் 3 பேஸ் வைண்டிங்க்குகள் இது போன்ற ஒரு ஸ்டார் ல் இணைக்கக்கூடும் என்பதை நான் காட்ட முடியும் இப்போது நான் அவற்றை குறுகிய சுற்றாக மாற்றவில்லை ஆனால் ஸ்குரில் கேஜ் ஐ நினைவு படுத்தி பாருங்கள் அது இயல்பாகவே குறுகிய சுற்று கொண்டிருக்கும் இங்கே அவை குறுகிய சுற்றில் இல்லை எனவே இங்கே ஸ்லிப் ரிங்குகள் கைக்கு அடக்கமாக வருகின்றன இங்கே என்னுடைய ஷாப்ட் இது என்று கற்பனை செய்தால் இங்கே என் ரோட்டார் உள்ளது எனவே ரோட்டார் பொதுவாக அதிக விட்டம் கொண்டதாக இருக்கும் இது எனது ரோட்டார் மற்றும் ஷாப்ட் ஆனது நிலையாக பொருத்தப்பட்டிருக்கும் அல்லது எனது ரோட்டார் அமைப்பு எதுவாக இருந்தாலும் அது தெளிவாக ஈடுபடப் போகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இது ரோட்டார் கட்டமைப்பில் ஈடுபட்டுள்ளது இப்போது நான் ஒரு ஸ்லிப் ரிங்கை வைத்துள்ளேன் அது விரலில் உள்ள மோதிரம் போன்றது இதே மாதிரியான ஒரு ஸ்லிப் ரிங்கை உங்கள் ஷாப்ட் க்கு மேல் சறுக்க வைக்கப் போகிறீர்கள் ஆனால் ஸ்லிப் ரிங்கும் ஷாப்ட் ம் பிரித்து வைக்கப்பட்டு இருக்கும் ஷாப்ட் இரும்பினால் ஆனது எனவே அனைத்து நிகழ்தகவுகளிலும் அதுவும் ஒரு கடத்தியதாக இருக்கவே வாய்ப்பு அதிகம் ரிங்குக்கும் ஷாப்ட் க்கும் இடையில் எனக்கு ஒருவித பிரிவு தேவை நான் ஒரு ரப்பர் லைனிங் போன்ற ஒன்றைக் கொண்டிருக்கலாம் அல்லது எதுவாக இருந்தாலும் அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று பிரிந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இது A பேஸ் மற்றும் இது A பேஸ் வைண்டிங் என்றால் நான் இந்த A பேஸ் ஐ பற்றவைக்கப்பட்ட ஸ்லிப் ரிங்குடன் நேரடியாக இணைக்கப் போகிறேன் ஸ்லிப் ரிங் மற்றும் கண்டக்டரின் பின்னிப்பிணைந்த அமைப்பு எனக்கு இருக்காது சி இயந்திரத்தின் விஷயத்தில் இருந்த ஸ்ப்ளிட் ரிங்குகள் மற்றும் ஆர்மேச்சர் வைண்டிங்க்குகள் போலவே இதுவும் இருக்கும் இது அடிப்படையில் ஒன்றுதான் ஒரே விஷயம் என்னவென்றால் தாமிரம் மைக்கா வகையான எதுவும் இதில் இல்லை இது ஒரு தொடர்ச்சியான வளையமாகும் இது தாமிரத்தால் ஆனது இரண்டாவது தாமிர ரிங் முதல் தாமிர ரிங்கில் இருந்து பிரிந்திருக்க வேண்டும் அவை ஒரே அளவு தடிமனாக இருக்கும் அதை நான் அப்படி காட்டவில்லை என்றாலும் இந்த இரண்டிற்கும் இடையே பிரிவு இருக்க வேண்டும் இங்கு நான் மூன்றாவது பேஸ் உடன் தொடர்புடைய மூன்றாவது ஸ்லிப் ரிங் கொண்டிருப்பேன் இதை B என்றும் இதை C என்றும் நான் சொன்னால் B இப்படி இணைக்கப்பட்டிருக்கும் C இப்படி இணைக்கப்பட்டிருக்கும் 3 பேஸ் கண்டக்டர்கள் 3 ஸ்லிப் ரிங்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன ஸ்லிப் ரிங்குகள் சுழல்கின்றன ரோட்டார் சுழல்கிறது கண்டக்டரும் சுழல்கிறது எனவே ரோட்டார் சுழலும் போது காயிலில் எந்த பிணைப்பும் ஏற்பட போவதில்லை எந்த பிரச்சனையும் இல்லை நம்மிடம் இங்கே பிரஷ்கள் இருக்கும் இது இங்கே தொடர்பை ஏற்படுத்தும் உதாரணமாக A பேஸ் க்கு நான் இங்கே பிரஷ் கொண்டிருக்கலாம் B பேஸ் க்கு நான் இங்கே பிரஷ் கொண்டிருக்கலாம் C பேஸ் க்கு நான் இங்கே பிரஷ் கொண்டிருக்கலாம் நான் நிலையான 3 பிரஷ்கள் வைத்திருக்கப் போகிறேன் இது என்னுடைய ஷாப்ட் அதில் ஸ்லிப் ரிங்க் உள்ளது மற்றும் பிரஷ்கள் ஸ்லிப் ரிங்குகளை தொடுகின்றன எனவே அவை சுழலும் போது பிரஷ் ஆனது ஸ்ப்ரிங் அமைப்புடன் நிலையானதாக இருக்கும் இது நகர்கிறது இதுவும் நகர்கிறது இது ரோட்டார் மற்றும் இதுவும் நகரும் ஏனெனில் இது ரோட்டருக்குள் வைக்கப்பட்டுள்ளது கண்டக்டர்களும் நகர்கின்றன என்னால் அவற்றை உள்ளே வைத்து குறுகிய சுற்றாக மாற்ற முடியாது எனவே நான் அதை வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறேன் நான் 3 ஸ்லிப் ரிங்குகள் 3 பிரஷ்கள் கொண்டிருப்பதால் பிரஷ் ல் இருந்து இணைப்பை வெளியே எடுக்க முடியும் இந்த இணைப்புகள் வெளியே வரும் மேலும் இது டி சி மோட்டரில் உள்ள ஆர்மேச்சர் இணைப்புகளைப் போல இருக்கும் இது இயந்திரத்திற்கு வெளியே இருக்கும் எனவே நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை என்னால் செய்ய முடியும் எதிர்ப்பை அல்லது மின்தூண்டலை மாற்ற நான் விரும்பவில்லை என்றால் நான் அவற்றை நேரடியாக குறுகிய சுற்றாக மாற்றலாம் நான் எதிர்ப்பை அல்லது மின்தூண்டலை மாற்ற விரும்பினால் அதையும் செய்யலாம் நான் பண்பியல்புகளை மாற்ற விரும்பினால் மின்னழுத்தங்களை என்னால் அளவிட முடியும் மின்னோட்டத்தை அளவிட முடியும் ஏனெனில் நான் எல்லா முனையங்களையும் வெளியே கொண்டு வந்து விட்டேன் ரோட்டார் மின்னோட்டங்களை என்னால் முழுமையாக அணுக முடியும் ஸ்குரில் கேஜ் ரோட்டார் இயந்திரத்துடன் ஒப்பிடும்போது ஸ்லிப் ரிங் இயந்திரமானது ரோட்டார் அளவுருக்கள் மீது சிறந்த கட்டுப்பாட்டைக் கொண்டிருப்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் ஸ்குரில் கேஜ் ரோட்டார் இயந்திரம் முரட்டுத்தனமாக இருப்பதால் அதை அவ்வளவு எளிதில் உடைக்க முடியாது இது பராமரிப்பு செலவு இல்லாதது அதேசமயம் ஸ்லிப் ரிங் ரோட்டாரை பொறுத்தவரை ஸ்லிப் ரிங்கை சுற்றி உள்ள பிரஷ் அமைப்பு சரியாக வேலை செய்கிறதா என்பதையும் அவை சரியாக ரிங்குகளுடன் தொடர்பு கொள்கின்றனவா என்பதையும் நான் அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பிரஷ் சரியாக தொடர்பை ஏற்படுத்தவில்லை எனில் தீப்பொறி வர வாய்ப்பு உள்ளது எனவே எளிதில் தீப்பற்றக் கூடிய இடங்களில் ஸ்லிப் ரிங்க் இயந்திரம் உபயோகிப்பது நிச்சயம் சேதத்தை ஏற்படுத்தும் இது அதன் சொந்த நன்மைகளைக் கொண்டுள்ளது அது அதன் சொந்த நன்மைகளைக் கொண்டுள்ளது நாம் உண்மையில் பண்பியல்புகளை பார்க்கும்போது இவற்றின் ஒப்பீட்டை பார்ப்போம் முதலில் நாம் ஏன் 3 பேஸ் க்கு செல்ல வேண்டும் நாம் ஏன் ஒற்றை பேஸ் ல் வேலை செய்ய முடியாது ஒற்றை பேஸ் மிகவும் எளிமையானது நீங்கள் அதில் ஒரு வைண்டிங் மட்டுமே வைத்திருப்பீர்கள் 3 பேஸ் ல் நாம் 3 வைண்டிங்க்குகளை கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் நான் உண்மையில் ஒரு ஒற்றை பேஸ் இயந்திரத்தைப் பார்க்கும்போது எனக்கு இது போன்ற மின்னழுத்தம் இருக்கலாம் அதேசமயம் எனது மின்னோட்டம் சற்று இண்டக்ட்டிவ் என்று நான் கருதினால் மின்னோட்டம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் மின்னழுத்தத்தை விட பின்தங்கியிருக்கலாம் ஒட்டுமொத்த சக்தியைப் பார்க்க முயற்சித்தால் அது V மற்றும் I இன் பெருக்கல் ஆகும் இது எனது மின்னழுத்தம் இது எனது மின்னோட்டம் இது ஒற்றை பேஸ் க்கானது நான் சக்தியைப் பார்த்தால் இந்த மின்னோட்டம் இப்படி தொடரும் ஏனெனில் இது அல்டெர்நாட்டிங் ஆக உள்ளது எனவே இந்த பகுதியின் போது நான் சக்தியை எதிர்மறையாக கொண்டிருக்க போகிறேன் இந்த பகுதியின் போது நான் சக்தியை நேர்மறையாகவும் இந்த பகுதியின் போது மீண்டும் எதிர்மறையாகவும் இந்த பகுதியின் போது நேர்மறையாகவும் இந்த பகுதியின் போது எதிர்மறையாகவும் கொண்டிருக்கப் போகிறேன் சக்தி நிலையாக இல்லை அது தொடர்ந்து ஊசலாடுகிறது மேலும் அது எதிர்மறை திசையிலும் செல்கிறது எனவே அது எதிர்வினை சக்திக்கு மறைமுகமாக பங்களிக்கிறது விநியோகத்திலிருந்து சுமைக்கு பாயும் சக்தி அல்லது மோட்டாருக்கு சென்று பின் சுமைக்கு பாயும் சக்தியானது அடிப்படையில் ஒரு நேர்மறையான சக்தியாக இருக்கும் மற்றும் சேமிக்கப்பட்ட புல ஆற்றலின் வடிவத்தில் முன்னும் பின்னுமாக அலைவது அநேகமாக மின்தூண்டலில் இருக்கலாம் பின்னர் அது எப்போதாவது மீண்டும் திரும்ப வழங்கப்படலாம் எனவே இது அடிப்படையில் எதிர்வினை சக்தியாகும் எனவே இது எந்தவொரு பயனுள்ள வேலைக்கும் பங்களிக்க போவதில்லை எனவே ஒற்றை பேஸ் மற்றும் 3 பேஸ் அமைப்புகள் சம்பந்தப்பட்ட முக்கிய விவரங்களில் இதுவும் ஒன்றாகும் ஒற்றை பேஸ் ஐ பொறுத்தவரை சக்தியில் தொடர்ச்சியாக அலைவுகளைப் பெறப் போகிறீர்கள் நீங்கள் ஒரு நிலையான சக்தியைப் பெறப்போவதில்லை உங்களுக்கும் ஒரு நல்ல அளவு எதிர்வினை சக்தி இருக்கப் போகிறது அந்த எதிர்வினை சக்தி அடிப்படையில் எந்தவொரு பயனுள்ள வேலைக்கும் பங்களிக்க போவதில்லை மேலும் போன்ற ஊசலாடும் சக்தி எனக்கு உள்ளது ஒமேகா ω பொதுவாக இயந்திர நேர மாறிலியால் நிர்வகிக்கப்படுகிறது ஏனெனில் திருப்பு விசையில் உள்ள அனைத்து ஊசலாட்டங்களும் ஒமேகா வின் மேல் பிரதிபலிக்காது என்பதை நிலைமாற்றம் எப்போதும் உறுதி செய்யும் திருப்பு விசை அலைவுகள் அடிப்படையில் இந்த சமன்பாட்டால் நிர்வகிக்கப்படும் இல் பிரதிபலிக்கிறது J ஒரு மென்மையான காரணி போல செயல்படப் போகிறது என்பதை குறிக்கிறது பின்னர் திருப்பு விசை மாறுபாட்டைப் பொறுத்து வேகத்தின் மாறுபாடுகளைப் பார்க்கிறேன் குறிப்பாக 20 மில்லி விநாடி சுழற்சியில் வேகம் மிகவும் நிலையானது என்று நான் சொன்னால் நான் வெறும் 20 மில்லி விநாடிகளை மட்டுமே பார்க்கிறேன் 20 மில்லி வினாடி சுழற்சியின் போது நான் வேகத்தை மிகவும் நிலையானதாகக் காணப் போகிறேன் ஏனென்றால் இயந்திர நேர மாறிலிகள் பொதுவாக விநாடிகளின் வரிசையில் இருக்கும் எனவே அது மாறிலி என்றால் நிச்சயம் ஒமேகாவும் ஒரு மாறிலியாகத்தான் இருக்கும் எனவே T மட்டுமே சக்தியில் உள்ள மாறுபாடுகளை பிரதிபலிக்க வேண்டும் திருப்பு விசை தொடர்ந்து ஊசலாடுகிறது என்றால் நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒமேகாவில் மிகச் சிறிய மாற்றங்கள் இருக்கும் ஆனது ஒரு பேஸ் இயந்திரத்தில் எந்த நேரத்திலும் 0 ஆக இருக்காது எந்த ஒரு பேஸ் இயந்திரத்திலும் வேகம் ஒருபோதும் தொடர்ச்சியான மாறிலியாக இருக்காது என்பதை நீங்கள் காண்பீர்கள் வேகம் 1500 ஆர் எம் என்றால் அது 1490 மற்றும் 1510 க்கு இடையில் செல்லக்கூடும் அது தொடர்ச்சியாக ஊசலாடுகிறது வேகத்திற்கான மிகத் துல்லியமான கட்டுப்பாட்டு முறையை நான் விரும்பினால் வேகத்தில் எந்த ஊசலாட்டங்களையும் வேகத்தில் சிறிய அலைவுகளையும் கூட என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது என்றால் நான் கண்டிப்பாக ஒரு பேஸ் இயந்திரத்திற்கு செல்ல முடியாது மற்றொரு விஷயம் என்னவென்றால் வேகத்தில் ஊசலாட்டங்கள் இருப்பதால் அதிக அதிர்வுகள் இருக்கும் எனவே அதிக சத்தம் இருக்கும் நான் ஒரு 1 கிலோவாட் இயந்திரத்தைப் பற்றி பேசுகிறேன் என்றால் அது ஒரு ஒற்றை பேஸ் இயந்திரமாக இருந்தால் அதனுடைய சத்தம் தாங்கக்கூடியதாக இருக்கும் இழுவையில் நாம் பயன்படுத்துவதைப் போன்ற 500 கிலோவாட் இயந்திரம் அல்லது 850 கிலோவாட் இயந்திரத்தைப் பற்றி நான் பேசினால் அந்த வகையான இயந்திரம் ஏற்படுத்தும் சத்தத்தை நிச்சயம் தாங்க முடியாது ஒரு பேஸ் இயந்திரம் ஒரு விதியாக சுமார் 3 முதல் 5 கிலோவாட் வரை மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இப்போது 3 பேஸ் இண்டக்ஷன் இயந்திரத்தின் செயல்பாட்டுக் கொள்கைக்குச் செல்வோம் அதற்காக சுழலும் காந்தப்புலம் என்ற ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது டெஸ்லா வின் அற்புதமான கண்டுபிடிப்பு இது சொல்வது என்னவெனில் 3 பேஸ் டைம் ஷிப்ட் செய்யப்பட்ட மின்னோட்டத்தை 3 பேஸ் இடம் விட்டு விநியோகிக்கப்பட்ட வைண்டிங்குக்கு கொடுக்கும் போது நீங்கள் ஒரு சுழலும் காந்தப்புலத்தைப் பெறப் போகிறீர்கள் இது எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை ஆராய்வோம் எனவே 3 பேஸ் டைம் ஷிப்ட் செய்யப்பட மின்னோட்டத்தை 3 பேஸ் இடம் விட்டு விநியோகிக்கப்பட்ட வைண்டிங்குக்கு தரும் போது ஏன் ஒரு சுழலும் காந்தப்புலம் உருவாகிறது என்பதை முதலில் வரைபடமாகப் பார்க்கப் போகிறோம் சுழலும் காந்தப்புலக் கோட்பாட்டைப் பார்ப்போம் நான் 3 பேஸ் மூலம் ஸ்டேட்டரைப் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் ஏனென்றால் விநியோகிக்கப்படாத வைண்டிங்க்குகளை வரைய கடினமாக இருக்கும் எனவே நான் அதை செறிவூட்டப்பட்ட வைண்டிங்காக வரையப் போகிறேன் இதை நான் A மற்றும் A என அழைக்கிறேன் இதை நான் B என்று அழைக்கப் போகிறேன் இதை B என அழைக்கப் போகிறேன் மூன்றாவதாக நான் C ஐ காட்டப் போகிறேன் இது C ' இவை 3 பேஸ் வைண்டிங்க்குகள் நான் இவற்றை முழுமையாக காட்டவில்லை முனைகளை மட்டுமே குறுக்கு வெட்டு வடிவத்தில் காண்பிக்கிறேன் இப்போது A பேஸ் அச்சில் நான் இதைப் போன்ற புள்ளியைக் கொண்டிருக்கிறேன் என்று கருதினால் A பேஸ் ன் காந்தப்புல அச்சு இந்த வழியில் இருக்கும் B பேஸ் அச்சு A வில் இருந்து 120 டிகிரி ஷிப்ட் செய்யப்பட்டிருக்கும் C பேஸ் அச்சு 120 டிகிரி மேலும் ஷிப்ட் செய்யப்பட்டிருக்கும் இந்த 3 ஐ முறையே A B மற்றும் C பேஸ் களின் காந்தப்புல அச்சாக வைத்திருக்கிறேன் இப்போது நான் 1 பேஸ் வைண்டிங் மட்டுமே கொண்டிருந்தால் முதலில் காந்தப்புலம் எப்படி இருக்கும் என்பதை ஆராய்வோம் நான் ஒரு நேரத்தில் ஒரு பேஸ் ஐ மட்டுமே பார்க்கப் போகிறேன் 50 Hz அதிர்வெண் கொண்ட என்னும் A பேஸ் மின்னோட்டத்தை A பேஸ் வைண்டிங்குக்குள் நான் செலுத்துவதாக சொல்வோம் இப்போது நான் இந்த மின்னோட்டத்தை செலுத்துகிறேன் என்போம் இதை ωt ஐ பொறுத்து மாறும் Ia என அழைக்கிறேன் இதன் வழியாக நான் மின்னோட்டத்தை செலுத்துகிறேன் மின்னோட்டம் இதன் மூலம் திரும்பி வருகிறது என்று கருதினால் நான் இந்த திசையில் ஒரு காந்தப்புலத்தைப் பெறப் போகிறேன் இதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் நான் இங்கே வட துருவத்தையும் இங்கே தென் துருவத்தையும் கொண்டிருக்கப் போகிறேன் நான் பெறப்போவது இதுதான் காந்தப்புலத்தின் வலிமையானது மின்னோட்டத்தின் வலிமை என்ன என்பதைப் பொறுத்தது என இந்த விஷயத்தில் நான் சொல்ல வேண்டும் ரிலக்டன்ஸ் அதிகம் மாறாது என்று கருதினால் காந்தப்புலத்தின் வலிமை எவ்வளவு என்பதை எம் எஃப் தீர்மானிக்கப் போகிறது என்று நான் சொன்னால் இந்த விஷயத்தில் நான் ஒரு சைனூசாய்டல் புலத்தை கொண்டிருக்கப் போகிறேன் நான் இங்கே எங்காவது அமைந்துள்ள சிகரத்தைப் பெறப் போகிறேன் பின்னர் அது இது போன்று இருக்க வேண்டும் இது θ ஆகும் எனவே இது எம் எஃப் அலையாக இருக்கப் போகிறது இது θ வை பொறுத்த எம் எஃப் அலையாக இருக்கப் போகிறது நான் எம் எஃப் அலைகளை ஸ்பேஸ் ஐ பொறுத்து வரைகிறேன் மின்னோட்டத்தை நேரத்தை பொறுத்து வரைகிறேன் நான் நேரத்தைப் பற்றி பேசுகிறேன் இது நேரம் t t1 ஆக இருக்கலாம் இதை t1 என்று சொல்லலாம் இது t t1 நேரத்தில் இருக்கும் MMF அலை நான் நேரம் t t2 ஐப் பார்க்கிறேன் என்று சொன்னால் நான் t t2 நேரத்தைப் பற்றி பேசுகிறேன் t t2 நேரத்தில் ஒட்டுமொத்த மின்னோட்டமும் குறைந்துவிட்டது என்பதை நினைவில் கொள்க அந்த நேரத்தில் மின்னோட்டம் குறைந்துவிட்டது எனவே MMF அலையின் உச்சமும் அதன் அளவின் அடிப்படையில் கீழே வரும் t t2 நேரத்தில் இதை நான் MMF அலையாக பெறப்போகிறேன் நான் பெற முயற்சிப்பது என்னவென்றால் நான் ஒரு நேரத்தில் ஒரு பேஸ் ஐ மட்டுமே பார்த்தால் நான் ஸ்டாண்டிங் எம் எஃப் அலை அல்லது ஸ்டாண்டிங் ஃப்ளக்ஸ் அலையை பெறுவேன் அந்த அலை ஊசலாடும் அது மாறாது அது பயணிக்காது அது நிற்க மட்டுமே செய்யும் நான் ஒரு பேஸ் எக்ஸைடேசன் கொடுக்கும் போதெல்லாம் அடிப்படையில் ஒரு ஸ்டாண்டிங் அலையை உருவாக்கப் போகிறேன் அது ஒரு பயணிக்கும் அல்லது சுழலும் புலத்தை உருவாக்காது நான் 3 பேஸ் எக்ஸைடேசன் கொடுக்கும் போது எந்த நேரத்திலும் இந்த 3 பேஸ் களின் விளைவுகளையே பார்க்கப் போகிறேன் இது θ என்று நான் சொன்னால் A பேஸ் ன் அச்சில் இருந்து θ கோணத்தில் அனைத்து 3 பேஸ் MMF களின் விளைவாக என்ன இருக்கிறது என்பதைப் பார்க்கப் போகிறேன் பல்ஸாட்டிங் எம் எஃப் அலை அல்லது ஸ்டாண்டிங் எம் எஃப் அலை என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இதன் அடிப்படையில் எம் எஃப் அல்லது அதன் விளைவாக வரும் புலம் என்ன என்பதை நாம் 3 பேஸ் களில் இருந்து பெறப் போகிறோம் எந்த நேரத்திலும் A பேஸ் ன் MMF என்ன என்று நான் சொன்னால் இது ஆக இருக்க வேண்டும் மற்றும் நான் θ ஐப் பொறுத்து அதை பார்க்கிறேன் நான் இதை என எழுத வேண்டும் ஏனென்றால் நான் θ உடன் உள்ள கூறுகளைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் இதேபோல் θ இன் FB என்ன என்பதை நான் பார்க்க முயற்சித்தால் அது ஆக இருக்கும் N என்பது எந்த ஒரு பேஸ் சிலும் இருக்கும் திருப்பங்களின் எண்ணிக்கை 3 பேஸ் வைண்டிங்க்குகள் அனைத்தும் சீரானவை என்று நான் கருதுகிறேன் அதாவது அனைத்து 3 பேஸ் களிலும் திருப்பங்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரியாக இருக்கும் மற்றொரு விஷயத்தில் ஆக இருக்கும் ஒட்டுமொத்த எம் எஃப் என இப்போது நான் கணக்கிட வேண்டியது இந்த 3 எம் எஃப் களின் கூட்டுத்தொகையாக இருக்கும் இதைச் செய்வதற்கு முன் முழு விஷயத்தையும் வரைபடமாகப் பார்க்க முயற்சிக்கிறேன் இதன்மூலம் இதைப் பற்றி நீங்கள் நன்கு புரிந்துகொள்வீர்கள் A பேஸ் ஐ பொருத்தவரை இது எனது சைனூசாய்டல் அலை என்று சொல்வோம் நான் மற்ற இரண்டையும் வரையப் போகிறேன் 60 டிகிரி இடைவெளிகளை வரைகிறேன் பின்னர் நான் B பேஸ் ஐ வரைகிறேன் C பேஸ் ஐ வரைகிறேன் மன்னிக்கவும் நான் அவற்றை சமமாக வரையவில்லை அவை அனைத்தும் சீரான மின்னோட்டங்களாக இருக்க வேண்டும் ωt ஐப் பொறுத்தவரை இது iA இது iB மற்றும் இது iC ஆகும் 3 பேஸ் மின்னோட்டங்களை நான் 3 பேஸ் விநியோகிக்கப்பட்ட வைண்டிக்குக்கு செலுத்தினேன் ஒவ்வொரு நேர நிகழ்வுகளையும் நான் பார்ப்பேன் எடுத்துக்காட்டாக t t0 உடன் தொடர்புடைய நேரத்தை உடனடியாகப் பார்க்க முயற்சிக்கிறேன் அனைத்து 3 எம் எஃப் அலைகளின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கப்போகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக N என்பது ஒரு ஸ்கேலார் என்பதால் நான் N ஐ கூட சேர்க்க வேண்டியதில்லை IA iB iC ஆகியவற்றின் கூட்டுத்தொகை என்ன என்பதை நான் ஸ்பேஸ் உடன் பார்க்க முடியும் ஏனெனில் இது ஸ்பேஸ் விநியோகிக்கப்பட்ட வைண்டிங் மீண்டும் திசைகளை மீண்டும் வரைகிறேன் A பேஸ் இங்கே இருக்கிறது இங்கே எங்கோ B பேஸ் இருக்கிறது C பேஸ் இங்கு எங்கோ இருக்கிறது இப்படித்தான் நாம் திசைகளை வரைந்தோம் இந்த நிகழ்வில் அனைத்து திசைகளும் என்ன என்பதைக் காண முயற்சிப்போமா நேரத்தில் A பேஸ் ல் இது சுமார் 30 டிகிரி மட்டுமே என்று நான் சொல்ல வேண்டும் எனவே அது 30 டிகிரி என்றால் நான் பாதி உச்சம் கொண்டிருப்பேன் அல்லது அது எதுவாக இருந்தாலும் அதை நான் நன்றாக வரையவில்லை ஆனால் அது கண்டிப்பாக பாதி உச்சம் ஏனெனில் நான் அடிப்படையில் iA வை கொண்டிருப்பேன் இது உச்சமாக இருக்கும் எனவே இது ஆக இருக்கும் எனவே இது FA உடன் ஒத்திருக்கும் iC க்கு ஒத்த மதிப்பு என்ன என்பதை நான் பார்த்தால் iC இதே போன்ற நிலையில் உள்ளது iC இன் ஸிரோ கிராஸ்ஸிங் இங்கே உள்ளது இது ஸிரோ கிராஸ்ஸிங்கில் இருந்து சுமார் 30 டிகிரி தொலைவில் உள்ளது எனவே அதுவும் ஆக இருக்கும் அது நேர்மறையான திசையில் இருக்கும் எனது ic இங்கே உள்ளது என்று நான் சொல்ல வேண்டும் எனவே iC அநேகமாக இங்கே மீண்டும் இருக்கும் இது FC இப்போது இது iB iB உச்சத்தில் உள்ளது ஆனால் அது எதிர்மறை திசையில் உள்ளது நான் இதை போலவே iB ஐ கொண்டிருக்கிறேன் ஆனால் எதிர் திசையில் இது B ஆக இருக்கும் நான் B ஐ வரைய வேண்டும் இது Im ஆக இருக்கும் எனவே இது FB ஆக இருக்கும் இப்போது நான் 3 ஐயும் ஒன்றாகச் சேர்த்தால் பரலோகிராம் விதியின் படி நான் இதைப் பெறுவேன் இது இது போன்றதாக இருக்கும் எனவே இது சுமார் 30 டிகிரியாக இருக்குமா அல்லது 60 டிகிரியாக இருக்குமா இது 60 ஆக இருக்கும் என்று நினைக்கிறேன் இது 60 ஆக இருக்கும் இது இரண்டும் சேர்ந்து 120 ஆகும் A மற்றும் C க்கு இடையில் இது 120 ஆகும் அது ஆக இருக்கும் நான் இதை 1 5 மடங்கு Im ஆக பெறப் போகிறேன் இது நேரத்தில் நடக்கிறது நான் மற்றொரு நேர இடைவெளியைப் பார்க்க முயற்சித்தால் இந்த ஸிரோ கிராஸ்ஸிங்கை எடுத்துக் கொள்கிறேன் இது இதை இல் வரைய முயற்சிக்கிறேன் நேரத்தில் நான் ஆக இருக்கும் எனவே FC க்கு நான் எதையும் வரைய வேண்டியதில்லை ஏனெனில் FC 0 இப்போது நான் iB ஐப் பெறப் போகிறேன் இது உண்மையில் உச்சத்தில் இருந்து 30 டிகிரிகள் நகர்த்த்தப்பட்டிருக்கிறது 90 30 120 எனவே இது sin120 க்கு சமமாக இருக்கும் ஆனால் எதிர்மறை திசையில் இருக்கும் இந்த புள்ளியில் A இன் மதிப்பு என்ன என்பதை நான் பார்க்க முயற்சித்தால் அது க்கு சமமாக இருக்கும் இது போன்ற ஏதாவது ஒன்றை iA ஒத்திருக்கும் இது உண்மையில் இந்த அளவு நீளம் இல்லை எனவே இது ஆக இருக்கும் இது FA என்றால் நான் FB ஐ வரைகிறேன் மீண்டும் அது எதிர்மறை திசையில் உள்ளது இது எதிர்மறை மின்னோட்டம் என்பதை நினைவில் கொள்க எனவே நான் மீண்டும் FB ஐ இதுபோன்று பெறப்போகிறேன் இது ஆக இருக்கும் இது FB ஆகும் இப்போது நான் இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் எனவே நான் இந்த இரண்டையும் ஒன்றாகச் சேர்க்கும்போது நான் அதை எங்காவது நடுவில் பெறுவேன் இது இப்படித்தான் இருக்கும் ஆகவே இதன் முடிவில் நான் இதைப் பெறப்போகிறேன் இதன் முடிவாக இருக்கும் இது 30 டிகிரி இருக்கும் இதுவும் 30 டிகிரி ஆகும் ஏனெனில் இது 60 டிகிரி எனவே இது நிச்சயம் நடுவில் தான் வரும் நான் 30 டிகிரி பேஸ் ஷிப்ட் கொண்டிருக்கப் போகிறேன் எனவே

ஒவ்வொரு 30 டிகிரி இடைவெளியிலும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் t0 மற்றும் t1 க்கு இடையில் பேஸ் ஷிப்ட் 30 டிகிரி ஆக இருக்கும் இந்த வெக்டர் க்கும் இந்த வெக்டர் க்கும் இடையில் இது 60 டிகிரியாக இருந்தது இது இப்போது 30 டிகிரி நகர்த்தப்பட்டது அதாவது ஒவ்வொரு முறையும் மின்னோட்ட அலைகளில் 30 டிகிரி ஷிப்ட் நடக்கும் போது ஸ்பேஸ் ஐ பொறுத்தவரை எம்எம்எஃப் அலை அல்லது ஃப்ளக்ஸ் அலைகளில் 30 டிகிரி மாற்றம் அல்லது இயக்கம் உள்ளது இது ஸ்பேஸ் இயக்கம் space movement அதேசமயம் இது நேர மாற்றம் நான் 3 பேஸ் நேரம் விநியோகிக்கப்பட்ட மின்னோட்டத்தை 3 பேஸ் இடைவெளியில் விநியோகிக்கப்பட்ட வைண்டிங்குக்கு வழங்கினால் ஒரு MMF அலையைப் பெறப் போகிறேன் இது சைனூசாய்டல் மின்னோட்ட அலைகளின் ஊசலாட்ட வேகத்தின் அதே வேகத்தில் சுழன்று கொண்டே இருக்கும் ஒமேகா என்பது மின்னோட்டத்தின் அதிர்வெண் என்றால் காந்த புலத்தின் சுழலும் வேகம் ஸ்பேஸ் ல் ஒமேகா ரெடியான்ஸ் பெர் செகண்ட் ஆக இருக்கும் இவை இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் நாம் அதை பகுப்பாய்வு ரீதியாகச் செய்யும்போது கூட இதேபோன்ற முடிவைப் பெறுகிறோமா என்பதைப் பார்ப்போம் இது அடிப்படையில் ஒரு வரைபட சான்று எம் எஃப் அலைகளின் கூறுகளை θ திசையில் எடுத்துச் சென்று வரைபட சான்றைப் பார்க்க முயற்சிக்கிறோம் இறுதியில் ஒரு சுழலும் காந்தப்புலத்தைப் பெற முயற்சிக்கிறோம் சுழலும் காந்தப்புலம் ஒரு நிலையான அளவைக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்க இது 1 5Im ஐ திருப்பங்களின் எண்ணிக்கையால் பெருக்கும் போது கிடைக்கும் நான் அதை ஒரு புறக்கணித்துவிட்டேன் இது ஒரு ஸ்கேலார் பெருக்கல் முந்தைய பக்கத்தில் நாம் என்ன செய்தோம் இவை ஒவ்வொரு பேஸ் க்குமான MMF வெளிப்பாடுகளாக இருக்கும் என்று ஏற்கனவே எழுதியிருந்தோம் இது A பேஸ் B பேஸ் மற்றும் C பேஸ் மற்றும் ஒட்டுமொத்த எம் எஃப் கணக்கிடப்பட வேண்டுமென்றால் நான் அடிப்படையில் என எழுத வேண்டும் இதைத்தான் நான் சேர்க்க வேண்டும் iA என்றால் என்ன iA என்பது A பேஸ் ன் மின்னோட்டமாகும் இது சைனூசாய்டலாக அல்லது கோ சைனூசாய்டலாக ஊசலாடுகிறது நான் ஐ எழுத முடியும் ஐ எழுத முடியும் இது ஆக இருக்கும் எனவே இதை எழுத முயற்சிப்போம் நீங்கள் நினைவு கூர்ந்தால் B பேஸ் மின்னோட்டம் A பேஸ் மின்னோட்டத்தை விட 120 டிகிரி பின்தங்கியிருப்பதை தெரிந்து கொள்ளலாம் மாணவர் A வைப் பொறுத்து B பேஸ் வைண்டிங் அச்சை ஏன் முன்னணி நிலையில் காட்டுகிறீர்கள் பேராசிரியர் ஸ்பேஸ் வாரியாக B பேஸ் க்காக சுற்றிய வைண்டிங்கை நாம் காண்பிக்கிறோம் இதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் உள்ளது பொதுவாக ஒரு சிங்கரனஸ் இயந்திரத்தைப் பார்க்கும்போது வைண்டிங் கட்டமைப்புகள் மின்தூண்டல் மற்றும் சிங்கரனஸ் இயந்திரத்திற்கு மிகவும் ஒத்ததாக இருக்கும் என்று நான் சொன்னேன் நான் ஒரு சிங்கரனஸ் இயந்திரத்தைப் பார்க்கிறேன் என்றால் A பேஸ் B பேஸ் மற்றும் C பேஸ் வைண்டிங்க்குகளை நான் வரைந்திருக்கிறேன் முதலில் A பேஸ் வரும் பின்னர் C பேஸ் வருகிறது பின்னர் B பேஸ் வருகிறது நான் அதைத்தான் வரைந்தேன் ஆனால் ஒரு சிங்கரனஸ் இயந்திரத்தில் என்ன நடக்கிறது என்றால் ஸ்டேட்டரில் 3 பேஸ் வைண்டிங் உள்ளது இது சிங்கரனஸ் இயந்திரத்தின் ஆர்மேச்சர் என்று அழைக்கப்படுகிறது ரோட்டார் ஆனது காந்தத்தைக் கொண்டுள்ளது ரோட்டருக்கு வட துருவமும் தென் துருவமும் இருக்கப் போகிறது எனவே என்ன நடக்கிறது என்றால் ரோட்டரின் வட துருவமும் தென் துருவமும் ஒரு டர்பைன் உதவியுடன் சுழற்றப்படுகின்றன இது எதிர் கடிகார திசையில் சுழலும் போது தயவுசெய்து அதைப் பற்றி சிந்தியுங்கள் முதலில் அது A வை சந்திக்கும் அடுத்தது B ஐ சந்திக்கும் அடுத்தது C ஐ சந்திக்கும் தூண்டப்பட்ட ஈ எஃப் இல் இருந்து A பேஸ் உடன் தொடர்புடைய ஈ எஃப் ஐ பெறும் A பேஸ் ல் தூண்டப்படும் முதல் ஈ எஃப் ல் இருந்து 120 டிகிரி தூரத்திற்குப் பிறகு இரண்டாவதுக்கு கிடைக்கும் C பேஸ் மற்றொரு எம் எஃப் அல்லது ஈ எஃப் ஐ B பேஸ் ல் இருந்து மற்றொரு 120 டிகிரி தொலைவில் பெறுகிறது அதனால்தான் இது தலைகீழாக இருப்பது போல் தெரிகிறது நீங்கள் என் கருத்தைப் பெறுகிறீர்களா வைண்டிங் ஆனது ஒரு ஜெனரேட்டர் போன்றது என்ற உண்மையை நாம் எப்போதும் பார்க்கிறோம் ஜெனரேட்டர் செயல்பாட்டிற்கு காந்தம் சுழற்றப்படுகிறது மற்றும் வழக்கமான கடிகார எதிர்ப்பு திசையே சுழற்சியின் திசையாகும் நாம் அதைப் பார்க்கும்போது A பேஸ் முதலில் வரும் பின்னர் B பேஸ் வருகிறது அதன் பின்னர் C பேஸ் வரும் வகையில் வைண்டிங்க்குகளை எப்போதும் ஏற்பாடு செய்ய விரும்புகிறோம் குறியீட்டு முறையில் நாம் ஒருவிதமாக முட்டாள்தனமாக இருப்பதைப் போல காண்பீர்கள் ஆனால் அப்படி இல்லை ஜெனரேட்டர் பார்வையில் முழு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம் அவ்வளவுதான் இப்போது நாம் அதைப் பார்த்தால் இது மொத்த எம் எஃப் ஆக இருக்கும் நான் ஐ கூட்டினால் இது பிளஸ் இது பிளஸ் இது 3 பேஸ் மின்னோட்டத்தின் உடனடி மதிப்பாக இருக்கும் இந்த கூறு மறைந்துவிடும் இது எனக்கு எந்த மதிப்பையும் தராது ஏனெனில் இது அல்லது அல்லது நான் இதை என எழுதலாம் அதேபோல நான் இதை என எழுத முடியும் இது க்கு சமமாக இருக்கும் இது ஒரு சாதாரண 3 பேஸ் அமைப்பு போன்றது அங்கு உடனடி மதிப்புகள் 0 வரை கூட்டப்படுகின்றன எனவே இது எந்தவொரு விஷயத்திற்கும் பங்களிக்காது அதேசமயம் இது க்கு பங்களிக்கப் போகிறது இந்த குறிப்பிட்ட வெளிப்பாடானது காற்று இடைவெளியில் நான் பெரும் எம் எஃப் அலை அல்லது ஃப்ளக்ஸ் அலையை எனக்கு சொல்கிறது அதாவது நான் ஸ்டேட்டரைப் பார்த்தால் அதன் உள் சுற்றளவில் வைண்டிங்க்குகள் இப்படி இருக்கும் நான் காற்று இடைவெளியில் அல்லது ஸ்டேட்டரின் உள் மேற்பரப்பில் உற்பத்தி செய்யப்படும் காந்தப்புலத்தை கொண்டிருப்பேன் அது ஒரு உச்சம் தொடர்ந்து ஷிப்ட் செய்யப்படும் கோ சைனூசாய்டல் அலை அல்லது ஒரு சைனூசாய்டல் அலையாக இருக்கப்போகிறது எனவே இவற்றின் உச்சங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் எந்த நேரத்திலும் நான் வை கொண்டிருக்கப் போகிறேன் அதாவது உச்சம் அமைந்துள்ள புள்ளியுடன் ஒத்திருக்கும் நான் ஒரு வட துருவத்தையும் தென் துருவத்தையும் கொண்டிருக்கப் போகிறேன் ஒமேகாவின் வேகத்தில் அதை பிஸிக்கலாக சுழற்றுகிறேன் நான் இங்கு பிஸிக்கலாக எந்த காந்தத்தையும் கொண்டிருக்கவில்லை நான் செய்திருப்பது 3 பேஸ் நேரம் விநியோகிக்கப்பட்ட மின்னோட்டத்தைக் கொண்டிருப்பது மட்டுமே அதை ஒரு ஸ்பேஸ் விநியோகிக்கப்பட்ட வைண்டிங்குக்கு தரும்போது அது ஒரு காந்தத்தை பிஸிக்கலாக கொண்டிருப்பதை போன்ற விளைவை ஏற்படுத்தி இதை சிங்கரனஸ் வேகம் என சொல்லப்படும் வேகத்தில் சுழல வைக்கிறது இந்த ஒமேகா வேகத்தை சிங்கரனஸ் வேகம் என்று சொல்கிறோம் எனது 3 பேஸ் இயந்திரத்திற்கு நான் செலுத்துகின்ற மின்னோட்டத்தின் அதிர்வெண்ணால் தான் சிங்கரனஸ் வேகம் முழுமையாக தீர்மானிக்கப்படுகிறது அது ஒரு சீரான மின்னோட்டமாக இருக்க வேண்டும் அதனால்தான் இது டெஸ்லாவின் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு என்று நான் சொல்கிறேன் 1879 அல்லது 1880 ஆம் ஆண்டில் டெஸ்லா வடிவமைத்தவற்றிற்கும் இன்றைய மின்தூண்டல் இயந்திரங்களுக்கும் இடையில் வடிவமைப்பில் எந்த வேறுபாடும் இல்லை என்பது எனக்கு நினைவிருக்கிறது இந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு நிகழ்ந்த பின்னரே 3 பேஸ் மிகவும் பிரபலமானது மற்றும் டெஸ்லா முதல் மின்தூண்டல் இயந்திரத்தை உருவாக்கிய பின்னர் அது அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் ஓயாமல் பயன்படுத்தப்படும் ஒரு குதிரையை போல மாறியது